செல்கல்ச்சர் விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இப்போது ஏழாவது வாரத்திற்கான விரிவுரையில் இருக்கிறோம் இப்பொழுது நாம் நியூரான்களை நமது ஆய்விற்கு எடுத்துக் கொள்கிறோம் நாம் ஏற்கனவே இரண்டு வகையான நியூரான்களை பிரிப்பதற்கு உண்டான வழிமுறைகளை பற்றிப் பார்த்தோம் இந்த முறைகள் அனைத்து ஆராய்ச்சிக் கூடங்களிலும் பயன்படுத்தக்கூடியது அதில் ஒன்று டென்சிட்டி க்ராடியென்ட் சென்ட்ரிபியூகேஷன் இந்த வழிமுறையில் நாம் சுக்ரோஸ் அல்லது நைகோடேன்ஸ் அல்லது ஆப்டிக் பிரெப் ஆகியவற்றை தகுந்த மெட்டீரியல்களாக அல்லது டென்சிட்டி க்ராடியென்ட் உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிறோம் இந்த டெக்னிக் பான் கிரீடிக் செல்களை பிரித்து எடுப்பதற்கும் லிவர் செல்களை பிரித்து எடுப்பதற்கும் மற்றும் எந்தவிதமான செல்களை தனியாக பிரிப்பதற்கும் உதவுகிறது ஆனால் ஒவ்வொரு செல்களுக்கும் சில தனிப்பட்ட கண்டிஷன்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்றால் என்ன நாம் எப்பொழுதும் திசுக்களை எடுக்கும்பொழுது அதில் லட்சக்கணக்கான செல்கள் உள்ளன அந்த திசுக்களை எவ்வாறு தனித்தனி செல்களாக பிரித்து எடுக்க வேண்டும் என்பதை நாம் வகுக்க வேண்டும் இதற்கு என்சைம் வழியிலோ அல்லது மெக்கானிக்கல் வழிமுறை அல்லது சில கெமிக்கல் வழிமுறைகளும் நாம் திசுக்கள் ஒட்டியிருக்கும் செல்களை பிரித்து எடுக்கலாம் அதை ஒரே மாதிரியான செல் சஸ்பென்ஸன்களாக நாம் பிரித்துக் கொள்ளலாம் இதுவே நமது ஏழாவது வாரத்திற்கான முதல் விரிவுரை எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசுவை எடுத்துக்கொண்டால் அதை டிஸ்ஸோசியேட் செய்து தனித்தனி செல்களாக மாற்றவேண்டும் எடுத்துக்காட்டாக ஆரஞ்சில் உள்ள திசுக்களை எடுத்துக்கொண்டால் அதன் பணியினை பொறுத்து வெவ்வேறு செல்கள் ஒன்றாக இருக்கும் சில பச்சை நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் இவற்றை நாம் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் அதற்காகவே நாம் இரண்டு விதமான வழிமுறைகளை பற்றி பார்த்தோம் ஒன்று டென்சிட்டி க்ராடியென்ட் மற்றும் இம்மியூனோ பான்னிங் என்ற வழிமுறை இதில் ஒரு இம்மியூன் மார்க்கர் நாம் பயன்படுத்த வேண்டும் மேற்குறிப்பிட்ட இரண்டு வழிமுறைகளுக்கும் செல்கள் தனியாகப் பிரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் இந்த தனித்துப் பிரிக்கப்பட்ட செல்கள் திசுக்களில் இருந்து நன்றாக டிஸ்ஸோசியேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதன்மூலம் ஒரே திசுக்களில் இருந்து வெளிப்படும் வேறு மாதிரியான செல்களும் இருக்கும் இந்த மாதிரியான வெவ்வேறு விதமான செல்களின் கலவை நமக்கு கிடைக்கும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான அளவுகளில் இருக்கும் அவை ஏன் டென்சிட்டி க்ராடியென்ட் மூலம் பிரிப்பதற்கு காரணியாகும் ஒரு கலவையான செல்களும் ஒவ்வொரு விதமான டென்சிட்டி உடன் இருந்தால் இந்த முறை பயன்படும் ஆனால் ஒரே மாதிரியான டென்சிட்டி உடைய வெவ்வேறு செல்களுக்கு நாம் இம்மியூன் மார்க்கர் உபயோகப்படுத்தி பிரித்தெடுக்கலாம் எனவே நாம் இம்மியூனோ பான்னிங் என்பதை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம் இதனுடைய தொடர்ச்சியை செல் சார்ட்டிங் பாக்ஸ் எனப்படும் புளோரசீன்ட் அசிஸ்டட் செல் சார்ட்டிங் முறையை பயன்படுத்தலாம் பாக்ஸ் F புளோரசீன்ட் என்பது A என்றால் அசிஸ்டட் C என்றால் செல் மற்றும் S என்றால் சார்ட்டிங் இது ஒரு மாடன் டெக்னிக் ஆகும் பேக்ஸ் என்றால் என்ன ஏற்கனவே இரண்டைப் பற்றி பார்த்தோம் இப்பொழுது மூன்றாவது பிரேம் பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பில் நாம் இதைப்பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலில் எதற்காக இதை பயன்படுத்துகிறோம் என்பதை முழுவதுமாக அடிப்படையிலிருந்து புரிந்துகொள்ள வேண்டும் நாம் ஒரு போட்டியை காண விளையாட்டு மைதானத்திற்கு செல்கிறோம் அங்கு ஆயிரக்கணக்கான மக்களும் உள்ளனர் அந்த இடத்தை நாம் வெவ்வேறு விதங்களாக பிரித்து இருப்பதை காணலாம் ஒரு குறிப்பிட்ட இடம் மிக முக்கியமான நபர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் அதன் பின்பு விளையாட்டு வீரர்களுக்கான இட ஒதுக்கீடு வேறு சில இடங்கள் மற்றவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கும் இதைப்போன்று ஐந்து விதமாக அந்த இடம் பிரிக்கப்பட்டு இருக்கும் நான் அதன் பொதுவாக உள்ள இடத்தில் நுழைகிறேன் இந்த பொதுமக்களுக்கான பிரிவில் பல்வேறு விதமான மக்களும் இதன் வழி வந்து போட்டி காண வருவார்கள் இந்த இடத்தில் நாம் ஒரு சென்சார் வைத்தால் அது உள்ளே நுழைபவர் களை தனித்தனியாக பிரித்துக் காட்டும் அவர்களை அவர்களின் கையில் உள்ள டிக்கெட்டின் நிறத்தை வைத்து தனித்தனியாக பிரித்து உட்காருவதற்கு வழிவகுக்கும் ப்ளூ கலர் அதற்குரிய இடத்தில் சேர்வதற்கு உதவியாக இருக்கும் இப்பொழுது உள்ளே வருபவர் சிவப்பு கலர் உடையவர் அவரை சிவப்புக்கலர் ஏரியாவில் தனியாக உட்கார வைக்கலாம் அதேபோன்று பச்சை கலரை அதற்குரிய இடத்தில் தனியாக பிரிக்க இதே போன்று மஞ்சள் ஆரஞ்சு கலர்களை தனித்தனியே பிரித்து உட்கார வைக்கலாம் இதை நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஒவ்வொரு செல்லின் மேற்பரப்பில் செல்களின் மேற்பரப்பிலும் நமக்கு குறிப்பிட்ட மார்க்கர் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு கலர் டிக்கெட் உடையவர்களும் அந்த இடத்தில் தனித்தனியாக உட்கார வைக்கப் பட்டார்கள் அதற்கு உதவியது அவர்களிடம் இருந்த அந்த நுழைவுச் சீட்டில் நிறம்தான் அதுதான் அவர்களை பேக் செய்ய உதவியது அதன்மூலம் பச்சைநிற சீட்டு உள்ளவர்கள் பச்சை நிறம் ஏரியாவிலும் சிவப்பு நிறத்தில் கூறியவர்கள் அதற்குரிய இடத்திலும் தனித் தனியாக உட்கார வைக்கப்பட்டார் ஆகவே இப்பொழுது பல்வேறு விதமான ஒதுக்கப்பட்ட இடங்கள் உள்ளன ஆனால் இந்த இடங்களில் எவ்வாறு பலவகைப்பட்ட ஆட்களை பிரித்து உட்கார வைக்கப் போகிறோம் என்பதே மிக முக்கியமானது அதனால் நாம் ஒவ்வொரு விதமான செல்களையும் கவனிக்க வேண்டும் இங்கு எனக்கு ஐந்து விதமான செல்கள் உள்ளன அதை ஏ பி சி டி இ ABCDE என்று வகைப் படுத்திக் கொள்கிறேன் இந்த இடத்தில் டென்சிட்டி க்ராடியென்ட்டை உபயோகப்படுத்தினால் அவர்களை பிரிக்க முடியும் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான அளவுகளில் இருந்தால் அவர்களை அடர்த்தியின் அடிப்படையில் என்னால் தனித்துப் பிரிக்க இயலாது எடுத்துக்காட்டாக F என்று இன்னொரு நபரும் இருந்தால் F D ஒரே மாதிரியான டென்சிட்டி இருந்தால் இல்லை அவைகள் A D யையும் ஒத்து இருந்தால் அங்கே அவற்றின் டென்சிட்டி உபயோகப்படுத்தி தனித்துப் பிரிக்க இயலாது இந்த தருணத்தில் வேறு என்ன செய்ய முடியும் இந்த இரு குழுவிலும் அவற்றின் தன்மையை பொருத்து நம்மால் தனித்து பிடிக்க முடியும் ஆனால் ஒத்த தன்மை இருந்தால் நமக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு அது அவற்றை லேபிள் செய்வது நாம் இங்கு பார்வையாளர்களை நுழையும் முன்பே அவர்களுக்கு வெவ்வேறு விதமான நிறங்களில் சீட்டுகளை கொடுத்துள்ளோம் ஒரு சிலர் பச்சை கலரையும் ஒரு சிலர் ஆரஞ்சு நிறத்தையும் ஒரு சிலர் மஞ்சள் நிறத்தையும் ஒருவர் ஊதா நிறத்தையும் கொண்டுள்ளனர் இதையே நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட கோடு என்கிறோம் அந்த கோட்டினை அடிப்படையாகக் கொண்டு காவலர்கள் அவர்களை எந்த இடத்தில் அவர்கள் அமர வேண்டும் என்பதை வரைமுறை படுத்தலாம் இதையே இன்னும் சிறிது நுண்ணோக்கினால் இந்த காவலர்களை நாம் தனிப்பட்ட ப்ரொப் என்று கூறலாம் அதில் ஒரு வகையான பிரிவுகள் ப்ரொப் புளோரசீன்ட் ப்ரொப்க்கள் ஆகும் ப்ரொப்க்கள் ஒன்றையொன்று மிக எளிதாக புளோரசீன்ட் அடிப்படையில் வேறு படுத்திக் கொள்கிறது இந்த புளோரசீன்ட் தானே அமைந்த இன்கரண்ட் புளோரசீன்ட் ஆகவும் இல்லை வெளியிலிருந்து ஒட்டப்பட்ட புளோரசீன்ட் ஆகவோ இருக்கலாம் இதை நாம் முன்பு பார்த்த டயக்ராம் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு கலவையான திசுக்கள் எடுத்துக்காட்டாக பான் கிரீடிக் ஈரலில் இருந்து எடுத்த திசுவாகும் இல்லை முதுகெலும்பிலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் நான் நியூரான்களில் எடுத்து கொள்கிறேன் ஏனெனில் அதில் நான் அதிகமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் எனவே எனக்கு எந்த நியூரோனல் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது என்ன மாதிரியான டூல்கள் உள்ளன என்பது பற்றியும் தெரியும் எனவே இந்த பயிற்சியின் முழு நோக்கமும் ஒரு சிக்கலைச் சரிசெய்ய உங்கள் வசம் உள்ள அனைத்து அறிவியல் அல்லது செல் கல்ச்சர் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் உங்களுக்கு இதில் ஐந்து வகையான செல்கள் இருப்பதை பாருங்கள் இதில் இருக்கும் ஒவ்வொரு விதமான அண்டிபோடீஸ் அதனுடைய மேற்பரப்பில் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு செல்களையும் வெவ்வேறு விதமான ஆன்டிபாடி வைத்து லேபிள் செய்யும்போது அதை ஒரு அடையாளமாக எடுத்துக் கொள்கிறோம் ஆன்டிபாடி ஆன்டிஜென்antibody antigen எனக் காட்டுகிறது ஆன்டிபாடி R ஆன்டிபாடி B ஆன்டிபாடிG எனக் காட்டுகிறது இப்பொழுது நான் Y'மை இத்துடன் எடுத்து வந்தால் எல்லோ செல்கள் மட்டும் அதனுடன் ஒட்டிக்கொள்ளும் இதை இந்த செல்கள் Y டேக் உள்ளதாக கருதப்படுகிறது என்ன செய்வது அதுவே முதன்மை ஆன்டிபாடி ஆக இருந்தால் நான் ஒரு பிளோரஸ்ஸ்ண்ட் டேக் அதை பயன்படுத்தி செல்களை பிரிக்கலாம் எடுத்துக்காட்டாக நான் ஐந்து வகையான செல்களையும் தனித்தனியாக பிரிக்க முனைந்தால் அதை அதனடிப்படையில் இணைவைத்து பிரிக்கலாம் இப்பொழுது இரண்டு செல்கள் இரண்டு விதமான ப்ரொப் அதாவது மஞ்சள் மற்றும் பச்சை உடன் அடையாளப் படுத்தப்பட்டுள்ளன இவற்றை ஒரு சென்சாரின் வழியை நுழைத்து அனுப்பும்போது அதில் மிகக் குறுகிய பாதையாக உள்ள ஒரு குழாயின் வழியே அவை வெளியே வரும் அதை மிக குறுகலாக இருப்பதால் ஒரே ஒரு செல் மட்டும் ஒரு நேரத்தில் வெளிவர முடியும் அந்த இடத்தில் சென்சார் மற்றும் கேட் உள்ளது இப்பொழுது பல்வேறு வகையான செல்களும் அந்தக் குறுகிய பாதை வழியே வரும் இதில் வரையப்பட்டுள்ள சிறு தவறு உள்ளது இதில் எனக்கு ஒரு வகைப்பட்ட செல் வெளிவரும் அது மஞ்சளாகவும் சிவப்பாகவும் இளஞ்சிவப்பாகவும் இல்லை பச்சையாகவும் இருக்கலாம் இப்பொழுது நம்மிடம் உள்ளது இவை பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் புளோரசீன்ட் நிறத்தை வேறுபடுத்திக் காட்டுகிறது எனவே இங்கு இரண்டு சேனல்கள் உள்ளன ஒன்று எல்லோ சேனல் எனவும் அடுத்தது க்ரீன் சேனல் எனவும் கொள்ளலாம் ஏனெனில் இவற்றை ஏன் நாம் தனித்தனியே பிரிக்க வேண்டும் இது நான் ஸ்பெசிபிக் சேனல் ஆகும் ஒரு செல் அதாவது ஒரு பச்சை நிற செல் இந்த சேனல்களை நெருங்கினால் அதிலுள்ள சென்சார் உடனடியாக அதை உணர்ந்து ஒரு கட்டளை சிக்னலை அனுப்பவும் இத்துடன் மூன்றாவது கேட்டும் உள்ளது அது உடனடியாக இருக்கும் மற்ற நேரங்களில் அது பூட்டப்பட்டிருக்கும் இப்பொழுது பச்சைநிற கேட் திறந்து உள்ளதால் அந்த செல் நகர இயலாது நம்மிடம் வெஸ்ஸல் உள்ளதால் நாம் ஒரே மாதிரியான பச்சைநிற செல்களையும் மஞ்சள் நிற செல்களையும் பிரித்து எடுக்கிறேன் உண்மையில் என்ன நடக்கிறது மஞ்சள் நிற செல் இந்த கேட்டின் வழியே வரும் பொழுது மூடப்படுகிறது அதே நேரத்தில் மஞ்சள் நிற செல் இங்கும் அங்குமாக நகரும் மஞ்சள் நிற செல் இந்த கேட்டின் வழியே வரும் பொழுது பிரித்து எடுக்கிறேன் இப்பொழுது ஐந்து விதமான செல்கள் இரண்டுவிதமான செல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் அவை நிறத்தின் அடிப்படையில் பச்சை நிறம் மஞ்சள் நிறமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஒரு பிளோரஸ்ஸ்ண்ட் சார்ட்டர் வெகு எளிதாக பிரித்துவிடும் இதையே விளையாட்டு மைதானத்தில் உள்ள காவலர்கள் எந்த இடத்திற்கு வந்த பார்வையாளர் செல்ல வேண்டும் என்பதை மிக எளிதாக வரைமுறை படுத்துகிறார்கள் எனவே இவ்வகையான பிளோரஸ்ஸ்ண்ட் செல் சார்ட்டர் மாடன் லாபில் இருக்கும் மிக சிறந்த வழி ஆகும் இவை ஒரே மாதிரியான பல தரப்பட்ட செல்கள் இருக்கும் போது அவற்றை பிரிக்க இவை மிகுந்த உதவியாக இருக்கும் முன்பே வகுப்பில் பார்க்கும்போது மிகவும் தனித்தன்மை வாய்ந்த மார்க்கர் மிக முக்கியம் என்று பார்த்தோம் அடிப்படை தெரியாமல் அந்த பேசிக் மார்க்கர் பயன்படுத்தி இதை சரிப்படுத்த முடியாது இதில் டென்சிட்டி க்ராடியென்ட் சென்ட்ரிபியூகேஷன் இம்மியூனோ பான்னிங் மற்றும் பிளோரஸ்ஸ்ண்ட் அசிஸ்டெட் செல் சார்ட்டிங் இருக்கும் இந்த மூன்று வெவ்வேறு விதமான டெக்னிக்குகளை பயன்படுத்தி நாம் அவைகளை பிரிக்கலாம் இதுவரை நாம் இவற்றையெல்லாம் பார்த்து இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் உங்களுக்கு வெவ்வேறுவிதமான நியூரான்ளும் வெவ்வேறுவிதமான ஒலிகோ மைக்ரோக்ளியா ஆஸ்ட்ரோ சிட் உள்ளன இந்த வெவ்வேறு விதமான டெக்னிக்குகளை பயன்படுத்தி நாம் அவைகளை பிரிக்கலாம் இதில் டென்சிட்டி க்ராடியென்ட் சென்ட்ரிபியூகேஷன் பயன்படுத்தி நாம் அவைகளை பிரிக்கலாம் மீண்டும் இம்மியூனோ பான்னிங் பயன்படுத்தி நாம் அவைகளை பிரிக்கலாம் FACS இன் ஒரு விஷயமாக இந்த குறிப்பிட்ட செல்கள் அவற்றின் மேற்பரப்பில் தனித்துவமான குறிப்பான்களை எந்த நேரத்தில் வெளிப்படுத்துகின்றன என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிந்திருந்தால் இந்த இம்யூனோ பேனிங் குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வகையான பிளோரஸ்ஸ்ண்ட் அசிஸ்டெட் செல் சார்ட்டிங் மூலம் உண்மையில் ஒவ்வொன்றையும் நீங்கள் தனிமைப்படுத்த முடியும் இத்துடன் இந்த விரிவுரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் இருந்து நாம் இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் இதை ரியல் லைப் மாடல் ஆஃப் செல்களைச் சரி பார்க்கலாம்